நுண் திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த NPTEL MOOC இன் பாடநெறிக்கு வரவேற்கிறோம் டி கான்பூரைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் எனவே நான் உங்களுக்கு பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறேன் நாம் இங்கே முதல் அறிமுக தொகுதியில் இருக்கிறோம் ஆனால் பின்னர் மெதுவாக பாடத்தின் முக்கிய கருத்துகளையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தத் தொடங்கியுள்ளேன் இது வாரம் 1 மற்றும் இது தொகுதி 5 ஆகும் இப்போது இந்த சொற்பொழிவில் நான் உங்களை தனிச்சிறப்பை நோக்கி நகர்த்துவதில் கவனம் செலுத்தப் போகிறேன் பின்னர் அந்த படியை நோக்கி உங்கள் திறனை நீங்கள் உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்கள் உண்மையான திறன்கள் என்ன உங்கள் திறனை வளர்ப்பதற்கான உதவிக்குறிப்புகள் மற்றும் பரிந்துரைகளை நான் உங்களுக்கு வழங்குவேன் இப்போது ஒவ்வொரு சொற்பொழிவிலும் நான் செய்வது போல் தொடங்குவதற்கு முன்பு கடந்த சொற்பொழிவில் நாங்கள் என்ன செய்தோம் என்பதை விரைவாக மறுபரிசீலனை செய்ய விரும்புகிறேன் கடந்த சொற்பொழிவில் நான் உங்களுக்கு நுண் திறன்களை மிகவும் வெளிப்படையாக கற்பிக்க வேண்டியதில்லை என்று சொன்னேன் ஆனால் மறைமுகமாகவும் தான் நான் கடந்த 2 3 விரிவுரைகளாக சில திறன்களை கற்பித்து வருகிறேன் மற்றும் குறிப்பாக நான் சுய மேலாண்மை மற்றும் பின்னர் உணர்ச்சி ஒழுங்குமுறை மற்றும் நேர மேலாண்மை திறன்கள் பற்றியும் கற்பித்து வருகிறேன் இப்போது முந்தைய ஒன்றில் குறிப்பாக நான் சுய மேலாண்மை திறன் தொகுப்பில் கவனம் செலுத்தினேன் பின்னர் நீங்கள் இந்த திறன் தொகுப்பைப் பார்த்தால் அவற்றில் சுமார் 100 கள் மற்றும் இன்னும் பல உள்ளன ஆனால் பின்னர் நான் 9 மைய முக்கியமான சுய மேலாண்மை திறன் தொகுப்பில் கவனம் செலுத்தினேன் முதல் ஒன்று சுய விழிப்புணர்வு தன்னம்பிக்கை மனநிலை குறிப்பாக வளர்ச்சி மனநிலை மற்றும் நிலையான மனநிலை நம்பிக்கையான மனநிலை மற்றும் பின்னர் அவநம்பிக்கையான மனநிலை உணர்ச்சி சமநிலை மன அழுத்தம் குணப்படுத்துதல் தோல்வியை சமாளிப்பது பொறுமை சகிப்புத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை புலனுணர்வு மற்றும் கடைசியாக ஆன்மீக நுண்ணறிவு நான் சொன்னது போல் இவை குறித்து விரிவாக நான் அதிக நேரத்தை செலவிடுவேன் தற்போது இந்த குறிப்பிட்ட தொகுதி மற்றும் இந்த குறிப்பிட்ட விரிவுரைக்கு உங்கள் தனிச்சிறப்பை மேம்படுத்துவதில் மட்டுமே நான் கவனம் செலுத்த விரும்புகிறேன் இப்போது நீங்கள் தனிச் சிறப்பை நோக்கி நகர வேண்டியிருக்கும் போது நீங்கள் மனதில் வைத்திருக்கும் விஷயங்கள் என்ன முதலில் தனிச்சிறப்பு என்றால் என்ன தனிச்சிறப்பானது ஒரு சிறப்புமிக்க அம்சமாகும் நீங்கள் உயர் மட்டத்தில் நல்ல குணங்களைக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இது குறிக்கிறது இப்போது சில தனிநபர்கள் மிகவும் திறமையானவர்கள் அவர்கள் பன்முக திறமையானவர்கள் மற்றும் அவர்கள் வாழ்க்கையின் பல அம்சங்களில் சிறந்தவர்கள் அது விளையாட்டாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி வணிகமாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் சிலர் மிகவும் சிறந்தவர்கள் ஆனால் அனைத்து தனிநபர்களும் குறைந்தபட்சம் ஒரு துறையில் அல்லது வேறு துறையில் சிறந்தவர்கள் இப்போது நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இது நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் நீங்கள் மிகவும் சிறப்பாக என்ன செய்கிறீர்கள் மக்கள் உங்களைப் பற்றி பேசினால் அவர்கள் உங்களைப் பற்றி மிகவும் நல்ல விஷயங்களைச் சொன்னால் அவர்கள் உங்களை உங்கள் வாழ்க்கையின் எந்த அம்சத்தில் மிகவும் சிறந்த நபராக அடையாளம் காட்டுகிறார்கள் அவர்கள் எங்கு கூறுவார்கள் நீங்கள் உண்மையில் சிறந்தவர் நீங்கள் ஒரு சிறந்த நபர் அல்லது நீங்கள் நீங்கள் ஒரு சிறந்த மாணவர் அல்லது நீங்கள் ஒரு சிறந்த ஆசிரியர் ஒரு சிறந்த மருத்துவர் ஒரு சிறந்த பொறியாளர் ஒரு சிறந்த சமூக சேவகர் ஒரு சிறந்த ஆட்டக்காரர் என்று நீங்கள் சிறந்த கிரிக்கெட் வீரராக சிறந்த நீச்சல் வீரராக இருக்கலாம் எனவே நீங்கள் எங்கு சிறந்து விளங்குகிறீர்கள் இப்போது குறைந்தபட்சம் ஒரு முக்கிய பகுதியையாவது அடையாளம் காணவும் அங்கு நீங்கள் சிறந்தவர் என்று மக்கள் கூறவேண்டும் பின்னர் நீங்கள் உங்களைப் பற்றியும் கேட்கிறீர்கள் என்பதை நீங்கள் அடையாளம் காண்கிறீர்கள் என்றால் ஒட்டுமொத்த அர்த்தத்தில் ஒரு நபராக உங்களை எவ்வாறு மதிப்பிடுவீர்கள் என்பதை மதிப்பிட முயற்சிக்கவும் பின்னர் யாராவது உங்களைப் பார்க்கும் விதத்திலும் உங்கள் வேலையைப் பார்க்கும் விதத்திலும் உங்களை எப்படி மதிப்பிடுவார்கள் அவர்கள் உங்களை ஏழை சராசரி சராசரிக்கு மேல் அல்லது நல்லவர் மிகவும் நல்லவர் சிறந்தவர் சிறந்தவர் புகழ்பெற்றவர் என்று அழைப்பார்களா எனவே அவர்கள் உங்களை எவ்வாறு வகைப்படுத்துவார்கள் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் உண்மையில் வேறுபட்டவர் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் பின்னர் உங்கள் கருத்துப்படி நீங்கள் உண்மையில் அவ்வளவு வேறுபட்டவர் அல்ல என்று நினைக்கிறீர்கள் மேலும் நீங்கள் நீங்கள் சராசரியை விட சற்று மேலே இருக்கிறீர்கள் என்று நினைக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதில் உண்மையில் சிறந்தவர் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்களிடம் உள்ள எந்த அம்சம் நீங்கள் இப்போது சிறந்தவராக இல்லாவிட்டாலும் அந்த அளவிலான சிறப்பை அடைய முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் ஒரு சிறந்த ஓவியராக மாறும் அளவுக்கு சிறப்பாக ஓவியம் வரையக்கூடிய ஒரு சுயமான படைப்பாற்றல் உங்களிடம் உள்ளதா நீங்கள் ஒரு சிறந்த கவிதை எழுத்தாளராக மாறலாம் நீங்கள் ஒரு சிறந்த நாவலாசிரியராக மாறலாம் அல்லது நான் சொன்னது போல் உங்கள் வாழ்க்கையின் எந்தவொரு தொழில்நுட்ப அம்சமும் உங்களை சிறந்து விளங்கச் செய்யலாம் இதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் எந்த அவசரமும் இல்லை நீங்கள் க இந்த வீடியோவை இடைநிறுத்தி உங்கள் குறிப்பு புத்தகத்தில் எழுதுங்கள் என்னைப் பற்றி மக்கள் என்ன சொல்கிறார்கள் அவர்கள் என்னை எப்படி மதிப்பிடுகிறார்கள் என்னைப் பற்றி நான் எப்படி மதிப்பிடுவது நான் உண்மையில் இதில் சிறந்தவன் என்று நான் நினைப்பது இப்போது நீங்கள் உண்மையிலேயே சிறந்தவர் என்று நினைத்தால் அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சிறந்து விளங்க முடியும் அடுத்த கேள்வியைக் கேட்போம் நீங்கள் எதிலாவது சிறந்து விளங்க விரும்பினால் உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன வகையான குணங்கள் தேவை வெளிப்படையாக நான் முன்பு பேசிய குணங்கள் அல்லது நீங்கள் சந்திக்கும் குணங்கள் ஆனால் அடுத்த கேள்வி என்னவென்றால் உங்களிடம் அந்த குணங்கள் உள்ளதா அந்த சிறப்பை அடைவதற்கான உந்துதல் உங்களிடம் உள்ளதா இப்போது அடுத்தது உங்கள் குறிப்பு புத்தகத்தில் ஒரு வகையான சுய மதிப்பீட்டு பொறிமுறையாக உள்ளது உங்களில் உள்ள உங்கள் ஐந்து பண்புகளை அடையாளம் காண முயற்சிக்கவும் அவை நிச்சயமாக உங்களை சிறந்து விளங்க வைக்கும் 5 குணங்கள் 5 பண்புகள் எனவே இது நான் குறிப்பிட்டது போன்ற ஒன்றாக இருக்கலாம் கவனம் ஒழுக்கம் உறுதியாக இருப்பது வலுவான மன உறுதி அல்லது மிகவும் நம்பிக்கையாக இருப்பது அர்ப்பணிப்பு காலம் தவறாதிருப்பது போன்றவை ஆனால் நீங்கள் நான் இங்கே குறிப்பிட்டுள்ளதை உடனடியாக எழுத வேண்டாம் ஆனால் உங்களை எது சிறந்தவராக ஆக்குகிறது அது என்ன என்பதைப் பற்றி சிந்தியுங்கள் நீங்கள் அதை அடைய வேண்டும் என்றால் உங்களிடம் உள்ள குணங்கள் என்ன அதை எழுதுங்கள் இப்போது இந்த நேர்மறையான குணங்களில் சிலவற்றில் உங்களுக்கு பற்றாக்குறை இருப்பதாக நீங்கள் நினைத்தால் சில எதிர்மறையான குணங்கள் அல்லது உங்களிடம் இருக்க வேண்டிய சில நேர்மறையான குணங்களை அதிகமாக எடைபோடுவதை நீங்கள் தெளிவாக அடையாளம் காணலாம் அந்த எதிர்மறை குணங்கள் யாவை அந்த வரம்புகள் என்ன அவர்களில் ஐந்தை உங்களால் அடையாளம் காண முடியுமா இது சோம்பல் போன்ற ஒன்றா அவர் சிறந்தவர் ஆனால் சோம்பேறி அல்லது அவர் சிறந்த ஒத்திவைப்பாளர் அவர் தாமதம் செய்வதில் மிகவும் சிறந்தவர் என்று மக்கள் உங்களிடம் கூறுகிறார்களா எனவே அவர்கள் அனைவரும் எதிர்மறையானவர்கள் ஆனால் பின்னர் அவர்கள் உங்களைப் புகழ்ந்து பேசுகிறார்கள் அடிமைத்தனம் அது ஒருவித சிகரெட் அல்லது போதைப்பொருள் அல்லது முடிவில்லாமல் திரைப்படங்கள் தொலைக்காட்சி அல்லது சமூக ஊடகங்களில் ஃபேஸ் புக்கிங் மற்றும் இவை அனைத்தையும் பார்ப்பதாக இருக்கலாம் வேடிக்கைக்காக நீங்கள் அதை அரை மணி நேரம் செய்கிறீர்கள் பின்னர் நீங்கள் அதை உங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்கிறீர்கள் பின்னர் நீங்கள் 24 X 7 இந்த ஊடகங்கள் மற்றும் கேஜெட்களுக்கு முன்னால் உட்கார்ந்து செலவிடுகிறீர்கள் அதற்காக நீங்கள் முற்றிலும் உங்களை இழக்கிறீர்கள் நீங்கள் கட்டுப்பாட்டை இழக்கிறீர்கள் இப்போது பு நீங்கள் சிறந்து விளங்குவதற்கான நிலையை அடைவதைத் தடுக்கும் உங்களிடம் உள்ள ஒரு வரம்பா அது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் எங்கே சிக்கிக் கொள்கிறீர்கள் எது உங்களைத் தடுக்கிறது அது குறைந்த சுயமரியாதையாக இருக்க முடியுமா இது சுய சந்தேகங்களாக இருக்க முடியுமா என்று நினைப்பது போல ஓ அந்த பையன் சிறந்தவனாக இருக்கலாம் ஆனால் நான் எப்படி அவரை அல்லது அவளைப் போல சிறந்தவனாக முடியும் அல்லது உங்கள் மனதில் வரும் உங்கள் சொந்த எதிர்மறையான சிந்தனையா இல்லை இல்லை நீங்கள் நல்லவர் அல்ல நீங்கள் அந்த நபர் போல் இல்லை எனவே உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் பின்னர் அவற்றை அடையாளம் கண்டு பின்னர் அதை எழுதுங்கள் பின்னர் மிகவும் சிறிய பணி ஒன்றை செய்யுங்கள் ஒரு நெருங்கிய நண்பர் அல்லது ஒரு நலம் விரும்பியை அல்லது ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் அல்லது ஒரு மூத்தவரிடம் கேளுங்கள் நபர் உங்களிடம் இருப்பது நல்லது என்று அந்த நபர் எதை நினைக்கிறார் என்று அந்த நபரிடம் கேளுங்கள் நல்ல குணங்கள் உங்களை ஒரு சிறந்த நபராக மாற்றும் பண்புகள் பின்னர் உண்மையில் உங்களை வீழ்த்தும் வரம்புகள் அவர்களின் கருத்து என்ன சில நேரங்களில் உங்களைப் பற்றி உங்களுக்கு உண்மையான கருத்து இல்லாமல் இருக்கலாம் மற்றவர்கள் உங்களைப் பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பது உங்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கலாம் நீங்கள் தனிச்சிறப்பை தனிச்சிறப்பை அடைய விரும்பினால் இது முதல் படி என்பதைக் கண்டறியவும் உங்களைப் பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் உங்கள் தகுதிகள் என்ன உங்கள் வரம்புகள் என்ன மற்றும் தகுதிகள் மட்டுமல்லாதவை அந்த சிறந்த குணங்கள் நீங்கள் நிச்சயமாக ஒரு சிறந்த நபராக மாறுவீர்கள் என்பதை என்பதை உறுதிசெய்யும் இப்போது அதை அடையாளம் கண்டுகொண்ட பிறகு நீங்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பும் அடுத்த கருத்தை வைப்போம் இந்த நுண் திறன்களை நான் அணுகும் விதம் நான் தொடக்கத்திலிருந்து தொடக்கத்திலிருந்து சொன்னது போல் இல்லை அது உங்களிடம் இருக்கும் ஒரு வகையான ஒப்பனை தொடுதல் அந்த வெளிப்புற தோற்றத்தை நீங்கள் மாற்ற முயற்சிக்கிறீர்கள் மாற்றுவதன் மூலம் நீங்கள் மிகவும் வலிமை மிக்க ஆளுமையை என்று மக்களை நம்ப வைக்க முயற்சிக்கிறீர்கள் இப்போது நான் ஒரு உள் மைய அணுகுமுறையைப் பயன்படுத்த விரும்புகிறேன் உங்கள் உள் மையமானது வெளியில் வெளிப்படும் வகையில் வலுவாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனவே நீங்கள் வெளியில் வெளிப்படுத்தும் விதத்தில் உள்ளத்தில் என்ன நடக்கிறது என்பதை மக்கள் தெளிவாகப் பார்க்க முடியும் இப்போது இதன் மூலம் நான் என்ன சொல்கிறேன் நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புவது என்னவென்றால் 2 வழிகள் உள்ளன நீங்கள் உங்கள் உள் மையத்தை மிகவும் வலுவாக மாற்றலாம் அல்லது உள் மையத்தை மிகவும் பலவீனமாக்கலாம் 2 அணுகுமுறைகள் உள்ளன எனவே நான் அதை இந்த பக்கத்தில் இடது புறத்தில் பட்டியலிடப் போகிறேன் இதை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் வலுவாகவும் வலுவாகவும் மாறப் போகிறீர்கள் மேலும் உங்கள் உள் மையப்பகுதி வலுவாகவும் வலுவாகவும் மாறி வரும் இப்போது நீங்கள் இந்த வகையானவராக இருந்தால் அல்லது உங்களுக்கு இதன் சில அறிகுறிகள் இருந்தாலும் உங்கள் உள்நிலையைப் பொறுத்தவரை நீங்கள் பலவீனமாகவும் பலவீனமாகவும் மட்டுமே மாறுகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இதைப் பாருங்கள் உங்களை பலப்படுத்துவது எது மிகுதியின் சட்டம் இதன் பொருள் பிரபஞ்சம் வளமானதாக இருக்கிறது உலகம் வளங்கள் மற்றும் செல்வங்களால் நிரம்பியுள்ளது பின்னர் அது நீங்கள் மட்டுமல்ல அது அனைவருக்கும் கொடுக்கப் போகிறது மற்றும் பின்னர் நீங்கள் எதைப் பெற வேண்டுமோ அதையே பெறுவீர்கள் என்று நம்புவது எனவே அதை யாராலும் தடுக்க முடியாது பந்தயத்தில் சேர வேண்டிய அவசியமில்லை போராட வேண்டிய அவசியமில்லை போட்டியிட வேண்டிய அவசியமில்லை நீங்கள் உங்கள் உள் மையத்தை உருவாக்கினால் மட்டுமே மற்ற அனைத்தும் தானாகவே உங்களிடம் வரும் இதற்கு நேர்மாறான கண்ணோட்டம் எதிர்க் கண்ணோட்டம் உங்களை பலவீனமாக்கக்கூடியது மன வறுமை என்று நாம் அழைக்கக்கூடிய அந்த எண்ணம் வளங்கள் பற்றாக்குறை இருக்கிறது இருக்கிறது என்று மனம் நினைக்கிறது எனவே அது பதுக்கி வைக்கப்பட வேண்டும் அல்லது பகிர்ந்து கொள்ளப்படக்கூடாது அல்லது யாரிடமிருந்தும் பறிக்கப்படக்கூடாது நீங்கள் பந்தயத்தில் இருக்க வேண்டும் நீங்கள் போராட வேண்டும் நீங்கள் போட்டியிட வேண்டும் நீங்கள் கொல்ல வேண்டும் மற்ற நபரிடமிருந்து ஏதாவது பெற நீங்கள் ஒருவருக்கொருவர் அடித்துக்கொள்ள வேண்டும் மனதின் வறுமைஃ என்னிடம் போதுமான அளவு இருக்க முடியாது என்று நினைப்பது எனவே போதுமான அளவு இருக்க வேண்டும் என்றால் நான் உண்மையில் வேறொருவரிடமிருந்து எடுத்துக்கொள்வது நல்லது மறுபுறம் நான் தருகிறேன் பின்னர் கொடுப்பதில் எனக்கு இன்னும் ஏதாவது கிடைக்கும் என்று மிகுதியின் சட்டம் நம்புகிறது மற்ற நபரும் நம்புகிறார் ஏனெனில் அந்த உலகளாவிய சட்டம் உலகில் எல்லா இடங்களிலும் வளங்கள் உள்ளன என்று கூறுகிறது இப்போது மீண்டும் மீண்டும் இந்த பக்கம் உங்களுக்கு தைரியம் இருக்கிறது எனவே நீங்கள் முடிவுகளை எடுக்கலாம் தைரியத்தைப் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் தேர்வுகளை செய்யலாம் அல்லது உள் மையத்தை பலவீனப்படுத்த விரும்பினால் உங்கள் வாழ்க்கையில் முடிவுகளை எடுக்க நீங்கள் நீங்கள் பயத்தைப் பயன்படுத்தலாம் இப்போது நினைவில் கொள்ளுங்கள் பயத்தால் நீங்கள் எடுத்த எந்த முடிவுகளினால் நீங்கள் நிச்சயமாக வருத்தப்படுவீர்கள் நீங்கள் வருத்தப்படும்போது நீங்கள் ஏன் தைரியத்தைப் பயன்படுத்தி அந்த காரியத்தைச் செய்யவில்லை என்று கவலைப்படுவீர்கள் மேலும் நீங்கள் கவலைப்படும்போது நீங்கள் உங்கள் உடல் மன ஆற்றலைக் கொல்கிறீர்கள் நீங்கள் இனி வாழவில்லை எனவே இந்த பக்கத்தை நீங்கள் பார்த்தால் நீங்கள் தைரியத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் ஆபத்தை எதிர் கொள்கிறீர்கள் பின்னர் உங்களுக்கு நம்பிக்கை உள்ளது பின்னர் நீங்கள் மக்கள் மற்றும் விஷயங்களில் விஷயங்களில் மீது ஒரு வெளிப்புற ஆன்மீகத்தில் நம்பிக்கை அல்லது பற்றுறுதி வைத்திருக்கிறீர்கள் அது உங்களுக்கு உதவும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் நீங்கள் பொருட்களைப் பெறுவதற்கு முழு உலகமும் சதி செய்யும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் பிரபஞ்சத்தில் இருக்கும் வெளிப்புற சக்தி நீங்களே உங்களுக்கு உதவ முயற்சித்தால் உங்களுக்கு உதவும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் இப்போது இந்த பக்கத்தில்ஃ நீங்கள் பயப்படுகிறீர்கள் எனவே நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள் ஆபத்துக்களை எதிர்கொள்ள பயப்படுகிறீர்கள் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்துகிறீர்கள் உங்களுக்கு நிறைய தடைகள் உள்ளன நீங்கள் குறைந்த சுயமரியாதையால் பாதிக்கப்படுகிறீர்கள் உங்களுக்கு ஐயமும் சந்தேகமும் உள்ளது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் மக்களை நம்பவில்லை நீங்கள் மக்களின் மீது ஐயம் கொள்கிறீர்கள் நீங்கள் மக்களை சந்தேகிக்கிறீர்கள் இப்போது இது உங்கள் உள் மையத்தை பலவீனப்படுத்தும் இப்போது வேறு சில தொகுப்பு நம்பிக்கை உங்களை வலுவாக மாற்றும் அவநம்பிக்கை உங்களை பலவீனமாக்கும் வளர்ச்சி மனநிலை உங்களை பலப்படுத்தும் நீங்கள் மாற தயாராக இருக்கிறீர்கள் நாங்கள் மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறோம் தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளத் தயாராக இருக்கிறோம் இப்போது இந்த பக்கம் நிலையான மனநிலை எனவே நான் எல்லாவற்றையும் அறிந்திருப்பதால் எதையும் கற்றுக்கொள்ள மாட்டேன் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது என்று நினைப்பது ஏனென்றால் அவர் என்னை விட தாழ்ந்தவர நான் அவரை விட உயர்ந்தவன் எனவே இந்த வகையான சிந்தனை சிந்தனையின் இறுக்கம் உங்களை எங்கும் கொண்டு செல்லப் போவதில்லை உண்மையில் இந்த பக்கம் ஒரு தோல்வி இருந்தால் வளர்ச்சி மனநிலை கொண்ட நபர் தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்வார் அதேசமயம் இந்த நிலையான மனநிலையைக் கொண்ட நபர் உண்மையில் தோல்வியினால் மனச்சோர்வடைவார் அவர் முற்றிலும் சிக்கிக் கொள்வார் அதனால் அவரால் மீண்டு வர முடியாது எனவே இந்த பக்கம் நபர் ஒட்டுமொத்தமாக எல்லா நேரத்திலும் சிறந்ததே நடக்கும் என்று எதிர்பார்க்கிறார் மிகவும் சரிசெய்ய முடியாத நம்பிக்கையாளர் அந்த நாள் இன்று மோசமாக இருந்தால் நான் நாளை நன்றாக இருப்பேன் என்று நினைக்கிறார் நாளை சிறப்பாக இல்லாவிட்டால் நாளைக்குப் பிந்தைய நாள் எனக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று அவர் நினைக்கிறார் நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பேன் இப்போது இந்த பக்கம் இந்த நபர் எப்போதும் எனக்கு மோசமான விஷயம் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறார் அவர் அதிர்ஷ்டத்தை நம்புகிறார் ஆனால் இந்த பக்கம் அந்த நபர் வேலையை நம்புகிறார் மேலும் அவர் தனது அதிர்ஷ்டத்தை உருவாக்க முடியும் என்று நினைக்கிறார் இப்போது நீங்கள் முதலில் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும் நீங்கள் எங்கு பொருந்துகிறீர்கள் நீங்கள் ஏற்கனவே வலுவாக இருக்கிறீர்களா அல்லது உள் மையத்தின் இந்த பக்கத்தை ஏற்கனவே உருவாக்குவது போல் பலவீனமாக இருக்கிறீர்களா இப்போது நீங்கள் செய்யும் இந்த 2 தேர்வுகளுக்குள் இந்த பக்கம் உங்களை வலுவாக மாற்றும் இதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் உங்கள் மனதில் பலவீனமான சிந்தனை இருந்தால் அவற்றை அகற்ற முயற்சிக்கவும் நீங்கள் உடனடியாக அவற்றை அகற்ற முடியாது அதற்குண்டான இடைவெளியை நீங்கள் அதற்கு கொடுக்க வேண்டும் நீங்கள் பயப்படுகிற தருணத்தின் தருணத்தின் எண்ணிக்கையை நீங்கள் குறைக்க வேண்டும் அதைக் குறைக்கவும் நீங்கள் மிகவும் பயப்படும் விஷயங்களை மீண்டும் மீண்டும் செய்யுங்கள் இதனால் நீங்கள் நம்பிக்கையைப் பெறுவீர்கள் நீங்கள் இந்தப் பக்கம் வருவீர்கள் எனவே நம்பிக்கை மற்றும் பிற விஷயங்களைப் பற்றி நான் பின்னர் கூறுகிறேன் இப்போது தனிச்சிறப்பை அடைய நீங்கள் மிகவும் வலுவான உள் மையத்தை உருவாக்க வேண்டும் என்பது முக்கியம் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இப்போது ஒரு வலுவான உள் மையத்தை வளர்ப்பதை நோக்கி இந்த உள் மையத்தை வலுப்படுத்துவதில் கட்டமைக்கப்பட்டுள்ள சிறப்புமிக்க செயல்முறையை நீங்கள் காட்சிப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இப்போது நீங்கள் அதைப் பார்த்தால் முதல் 23 விரிவுரைகளில் நான் எவ்வாறு தொடங்கினேன் இப்போது வரை நான் உங்களுக்குச் சொல்ல முயற்சிப்பது என்னவென்றால் முதலில் உங்கள் திறனை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எங்கு வலிமையானவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் மிகவும் வலிமையான சிறந்து விளங்கும் ஒரு பகுதியையாவது அடையாளம் காணவும் இப்போது ஒரு தொலைநோக்கு தொலைநோக்கு பார்வையை உருவாக்குங்கள் அது ஸ்டீவ் ஜாப்ஸின் பேச்சுக்குச் செல்வதாக இருந்தாலும் சரி அல்லது முடிவில் மனதில் வைத்து வைத்து தொடங்குதலாக இருந்தாலும் சரி இறுதியில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்பதைப் பற்றி சிந்தியுங்கள் என்று நான் உங்களுக்குச் சொல்லிக்கொண்டிருந்தேன் நீங்கள் விரும்புவது என்ன உங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான நபர்கள் உங்கள் மரணத்தின் போது உங்களைப் பற்றி பேச வேண்டும் உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் உருவாக்கிய தொலைநோக்குப் பார்வை என்ன பின்னர் உங்கள் பணியை அடையாளம் காண்பதன் மூலம் அதைப் பின்பற்றுங்கள் இது உங்கள் தொலைநோக்கு பார்வையை அடையக்கூடிய படிப்படியான செயல்முறையாகும் இப்போது இடையில் நீங்கள் ஒரு பார்வையை உருவாக்கியவுடன் இந்த ஜப்பானிய சொல்லான கைகாகு என்ற சொல்லை நினைவில் கொள்ளு எனவே நீங்கள் அதை எப்படி செய்ய விரும்புகிறீர்கள் எனவே நான் நிர்வாக சேவையில் சேருவேன் சரி எனவே நீங்கள் ஒரு பணி அறிக்கையை உருவாக்குகிறீர்கள் எனவே நான் பயிற்சி செய்வேன் நான் இதைப் போல தயார் செய்வேன் இந்த நேரத்தில் நான் நேர்காணலைக் கொடுப்பேன் முதல் முறையிலேயே வெற்றி பெற முயற்சிப்பேன் இல்லையென்றால் நான் இரண்டாவது முறையாக மூன்றாவது முறையாக முயற்சிப்பேன் உங்களிடம் திட்டம் உள்ளது தொலைநோக்கு தொலைநோக்கு பார்வை பின்னர் பணி இப்போது கைக்காகு ஒரு தீவிரமான மாற்றத்தைக் குறிக்கிறது உதாரணமாக நீங்கள் முற்றிலும் ஒரு புதிய வேலைக்கு அல்லது நீங்கள் பணியமர்த்தப்பட்ட முற்றிலும் ஒரு புதிய பகுதிக்கு செல்கிறீர்கள் எனவே இது ஒரு தீவிரமான மாற்றமாகும் இப்போது நீங்கள் உங்களுக்காக ஒரு தொலைநோக்கு தொலைநோக்கு பார்வையை உருவாக்கும்போது உண்மையில் நீங்கள் ஒரு தீவிரமான மாற்றத்தை விரும்புகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் முற்றிலும் மாறுபட்ட வகையான மாற்றம் தேவைப்படுகிறது இப்போது நீங்கள் அதை முயற்சித்தவுடன் அதை செய்யவும் பின்னர் கைஸனுக்குச் செல்லுங்கள் அது தொடர்ச்சியான முன்னேற்றம் அதாவது நல்ல மாற்றம் ஆனால் அது தொடர்ச்சியானது முந்தையதைப் போல தீவிரமானதல்ல ஆனால் அது தொடர்ச்சியானது ஒவ்வொரு நாளும் நீங்கள் சில முன்னேற்றங்களைச் செய்கிறீர்கள் சில மாற்றங்களைச் செய்கிறீர்கள் அதில் நிலையான முன்னேற்றம் செய்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் மாற்றத்தின் தரத்தில் ஒரு சென்டிமீட்டர் முன்னேற்றம் கூட முக்கியமானது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது நீங்கள் இதைச் செய்தவுடன் நீங்கள் முன்னேற முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் ஒரு தொலைநோக்கு தொலைநோக்கு பார்வையை உருவாக்கினீர்கள் நீங்கள் ஒரு பணியை உருவாக்கினீர்கள் பின்னர் அந்த பணியைப் பயன்படுத்தி உங்கள் தொலைநோக்கு பார்வையை அடைந்தீர்கள் இப்போது அடுத்து என்ன நீங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும் நீங்கள் முன்னேற வேண்டும் இப்போது நீங்கள் இந்த மட்டத்திலிருந்து மற்ற நிலைக்குச் செல்ல முடிந்தால் நீங்கள் வேறு பல நிலைகளுக்குச் செல்லலாம் இப்போது அந்த நிலைகளுக்குப் பிறகு என்ன அது அடுத்த கேள்வி ஆனால் முதலில் நீங்கள் மற்ற நிலைகளை அடைய முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் எவ்வளவு தூரம் செல்ல முடியும் இப்போது இதைச் செய்ய நீங்கள் ஒரு மேம்பட்ட பார்வையைக் கொண்டிருக்க வேண்டும் முதலில் நீங்கள் நினைத்தது என்னவென்றால் ஓ இதுதான் மலை நான் ஏறினால் அதுவே அதன் முடிவு எனவே நீங்கள் ஏறினீர்கள் நீங்கள் சிகரத்தை அடைந்தீர்கள் சிகரத்தை அடைந்த பிறகு ஒரு பீடபூமி வகையான இடம் உள்ளது நீங்கள் அங்கு நடந்து செல்கிறீர்கள் பின்னர் திடீரென்று இதை விட உயர்ந்த சிகரம் இருப்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் இங்கிருந்து பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது ஆனால் நான் செல்ல முடியாதா உயரமாக ஏற முடியாதா உயரத்தை அடைய முடியாதா பின்னர் அங்கிருந்து நன்கு பார்க்க முடியாதா என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் எனவே நீங்கள் உயரமாக ஏற முயற்சிக்கிறீர்கள் இப்போது ஏறுவது கடினமானது கஷ்டமானது சாலை மிகவும் ஆபத்தானது ஆபத்தானது ஆனால் பின்னர் வெகுமதியும் அதிகமாக உள்ளது எனவே நீங்கள் இதற்கு முன்பு பார்த்திராத விஷயங்களை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் நீங்கள் முற்றிலும் புதிய விஷயங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் முற்றிலும் அது உங்களை மாற்றியமைத்து அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும் இப்போது இந்த கட்டத்தில் நான் உங்களிடம் குறிப்பிட விரும்புகிறேன் டேவிட் மெக்லெலேண்ட் போன்ற எழுத்தாளர்கள் முன்னிலைப்படுத்திய உந்துதலின் ஒரு அம்சம் உள்ளது இதை அவர்கள் தேவை சாதனை அல்லது NH பண்பு என்று அழைத்தனர் இதைப் பற்றி நான் அடுத்த சொற்பொழிவில் பேசுவேன் ஆனால் இந்த கட்டத்தில் இந்த தேவை சாதனை ஆபிரகாம் மாஸ்லோ சுய உணர்தல் என்று அழைத்ததற்கு நெருக்கமாக உள்ளது இப்போது சுய உணர்தல் பற்றி விரைவாகப் பார்ப்போம் பின்னர் இந்த விரிவுரையில் நான் அறிமுகப்படுத்த விரும்பும் ஒரு முக்கிய கருத்து இது ஆனால் சுய உணர்தல் என்றால் என்ன இதை நீங்கள் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போது மாஸ்லோ உந்துதல்களைப் பற்றி பேசும்போது நமக்குத் தேவையான உந்துதல் விஷயங்களைச் செய்ய செய்வதற்கு தேவையான தூண்டுதல் பற்றி கூறுகிறார் அவர் தனது புத்தகமான தியரி ஆஃப் மோட்டிவேஷன் என்ற புத்தகத்தில் இதைப் பற்றி பேசினார் பின்னர் அவர் இந்த புகழ்பெற்ற உந்துதல் பிரமிட்டை 5 கட்டத்தில் அறிமுகப்படுத்தினார் இந்தக் கோட்பாட்டிற்கு சில வரம்புகள் உள்ளன இப்போது அதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் அது மையங்கள் தொடர்பான நமது முக்கிய கருத்திற்கு தொடர்புடையதில்லை இப்போது மிகக் குறைந்த மட்டத்தில் அவர் இயற்பியல் தேவைகளைப் பற்றி பேசுகிறார் அதை அவர் அடிப்படை தேவைகள் என்று அழைக்கிறார் பின்னர் அடுத்தது பாதுகாப்பு தேவைகள் இயற்பியல் தேவைகள் என்பதன் அர்த்தம் என்ன பசி உடலுறவு தூக்கம் குடிப்பது போன்றவை சரி நீங்கள் நன்றாக சிந்திக்க விரும்பினால் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய அடிப்படை விலங்கு இயல்பான தேவைகள் இவை இதற்காக மனிதன் உழைப்பான் என்று அவர் கூறுகிறார் எனவே எதையாவது செய்ய நீங்கள் ஏன் உந்துதல் பெறுவீர்கள் மக்கள் முதலில் சொல்வது நான் என் வயிற்றை நிரப்ப வேண்டும் அதைத்தான் அவர் கூறுகிறார் ஆமாம் வயிற்றை நிரப்புவது மட்டுமல்லாமல் உங்கள் அடிப்படை உடலியல் செயல்பாடு தொடர்பான வேறு சில தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்ய விரும்புகிறீர்கள் இப்போது அடுத்த கட்டத்தில் அவர் கூறுகிறார் அதை நிறைவேற்றுவதன் மூலம் மட்டுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டீர்கள் நீங்கள் இன்னும் அதிக தேவைகளை விரும்புவீர்கள் அவை என்ன எனவே அவற்றை பாதுகாப்புத் தேவைகளின் கீழ் வகைப்படுத்தலாம் இப்போது நீங்கள் ஒரு விலங்கைப் போல உணர்கிறீர்கள் நீங்கள் சாப்பிட உணவைப் பெறுகிறீர்கள் நீங்கள் சாலையில் செல்கிறீர்கள் மற்றும் பின்னர் நீங்கள் உணவு பெறுகிறீர்கள் நீங்கள் ஒரு தினசரி தொழிலாளி போல வேலை செய்கிறீர்கள் நீங்கள் சாலையில் தூங்குகிறீர்கள் ஆனால் மழை பெய்யும்போது அல்லது சூடாக இருக்கும்போது அல்லது திடீரென்று இடி இடித்தால் அல்லது ஏதாவது அல்லது பாம்புகள் ஏதேனும் வந்தால் எனவே நீங்கள் பாதுகாப்பாக இருக்க விரும்புகிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு வீட்டைக் கட்ட விரும்புகிறீர்கள் அந்த வகையான பாதுகாப்பான சூழலில் வாழ விரும்புகிறீர்கள் எனவே நீங்கள் மட்டுமல்ல குடும்ப உறுப்பினர்களும் பாதுகாப்பான சூழலில் வைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் நீங்கள் பாதுகாப்பு தேவைகளுக்காக செல்கிறீர்கள் இப்போது நீங்கள் அதை அடைந்தவுடன் நீங்கள் இந்த அடிப்படை அளவைக் கடந்தவுடன் நீங்களும் உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்று உணர்கிறீர்கள் பின்னர் நீங்கள் நேசிக்கப்பட விரும்பும் இந்த உணர்ச்சி தேவை வருகிறது எனவே அவர் அதை 5 நிலைகளில் வைக்கிறார் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் முதல் அடிப்படை உடலியல் தேவைகளை நிறுத்தும் பலர் உள்ளனர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உணவைப் பெறுவதில் திருப்தி அடைகிறார்கள் பின்னர் அதை விட உயர்வாக எதையும் அவர்கள் நினைக்கவில்லை அடுத்த கட்டம் உள்ளது மக்கள் பாதுகாப்புத் தேவைகளில் திருப்தி அடைகிறார்கள் பின்னர் அவர்கள் நிறுத்துகிறார்கள் சரி இது போதும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் மூன்றாவது தேவை ஒரு உணர்ச்சி மட்டத்தில் எனவே நீங்கள் அனைவருடனும் தொடர்பு கொள்ள விரும்புகிறீர்கள் மேலும் மக்கள் உங்கள் அன்பை நேசிக்க வேண்டும் மற்றும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் இப்போது அது ஒரு துணைவரின் அன்பாக இருக்கலாம் சரி அது ஒரு குடும்பத்தின் அன்பாக இருக்கலாம் அது நண்பர்களின் அன்பாக இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் குழுவில் சேர விரும்புகிறீர்கள் சொந்தமானது எனவே நீங்கள் அவர்களில் ஒரு பகுதியாக இருப்பதாக உணர்ந்தால் பின்னர் எதையாவது செய்வதன் மூலம் அங்கீகாரம் பெற்றால் பின்னர் இந்த நபர்களிடமிருந்து வரும் பாராட்டு மீண்டும் உங்களை ஊக்குவிக்கிறது இப்போது நீங்கள் இங்கு வந்தவுடன் இங்கு பலர் நிற்கிறார்கள் பையன் ஒரு பெண்ணைக் கண்டுபிடிப்பது போல பின்னர் அவர் ஒரு பெண்ணைக் காதலிக்கிறார் அந்தப் பெண் கவர்ச்சிகரமாகவும் புத்திசாலியாகவும் இருக்கிறார் பின்னர் அவர் அவளுக்காக எதையும் செய்வார் அவர் மலைகளை நகர்த்துவார் அவர் இந்த விஷயங்களைச் செய்வார் அவர் ஒரு நல்ல வேலையைப் பெறுகிறார் அவர் அவளைக் கவர கடினமாக உழைக்கிறார் அவருக்கு ஒரு பங்களா கிடைத்தது அதன் பிறகு அவர்கள் குழந்தைகளைப் பெற்றனர் பின்னர் அவர்கள் குழந்தைகளுக்கு கல்வி கற்பித்தனர் எனவே திரைப்படத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்பதைக் காட்டுகிறார்கள் தேவைகள் இங்கே நிற்கின்றன அதாவது காதல் மற்றும் சொந்தமான தேவைகள் ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு படி மேலே செல்வீர்கள் அதாவது உங்கள் மரியாதைக்குரிய தேவைகளுக்காக என்று மாஸ்லோ கூறுகிறார் அந்த குறிப்பிட்ட பெண் உங்களை நேசிக்க வேண்டும் அல்லது அந்த குறிப்பிட்ட ஆண் உங்கள் மீது அன்பைப் பொழிய வேண்டும் என்று மட்டும் மட்டும் நீங்கள் விரும்பவில்லை ஆனால் நீங்கள் சேர்ந்த சமூகத்திலிருந்து உங்களைச் சுற்றியுள்ள உலகத்திலிருந்து ஒருவித மரியாதையை நீங்கள் விரும்புகிறீர்கள் இப்போது மீண்டும் நீங்கள் ஒரு படி மேலே செல்வீர்கள் ஒருவேளை நீங்கள் அருகிலேயே ஒரு சிறிய மருத்துவமனையை கட்டலாம் நீங்கள் நிறைய பணத்தை தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடையாக வழங்குகிறீர்கள் எனவே நீங்கள் வறுமையில் இருக்கும் நிறைய குழந்தைகளுக்கு உதவுகிறீர்கள் நீங்கள் அவர்களின் கல்விக்கு உதவுகிறீர்கள் எனவே நீங்கள் ஏதாவது ஒன்றைச் செய்கிறீர்கள் எனவே உங்கள் மரியாதை உயர்ந்துள்ளது என்ற உணர்வை நீங்கள் பெறுகிறீர்கள் இப்போது இங்கே கோட்பாட்டின் விரிசல்கள் வருகின்றன இங்கே வரை நாம் அனைவரும் அங்கே வந்துவிட்டோம் என்று உணர்கிறோம் நாம் அதைச் செய்கிறோம் ஆனால் மாஸ்லோ இந்த அடிப்படை தேவைகள் உணர்ச்சி தேவைகள் மரியாதை தேவைகளிலிருந்து ஒரு படி மேலே செல்கிறார் பின்னர் இந்த சுய உணர்தல் தேவை இருப்பதாக அவர் கூறுகிறார் இப்போது இது வளர்ச்சித் தேவைகளின் கீழ் வருகிறது இப்போது மீண்டும் இது முரண்பாடாக இருக்கிறது ஒரு மனிதனாக உங்களுக்குத் தேவையான உண்மையான ஆக்கபூர்வமான வளர்ச்சியின் ஒரு பகுதியாக உங்கள் பாதுகாப்புத் தேவைகளை பூர்த்தி செய்யும் அடிப்படை தேவைகளை அவர் கருத்தில் கொள்ளவில்லை அவருக்கு உண்மையான வளர்ச்சித் தேவை உயர்ந்த மட்டத்தில் வருகிறது அதை அவர் சுய உணர்தல் தேவை என்று அழைக்கிறார் இப்போது நான் அதை ஒரு எளிய முறையில் அடிப்படை தேவையில் வைத்தால் நீங்கள் உங்கள் வருங்காலத்திலிருந்து சிந்தியுங்கள் நான் இப்போது போதுமான வசதியுடன் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் எனக்கு உணவு இருக்கிறது சரி அதனால் நான் வசதியாக இருக்கிறேன் இப்போது பாதுகாப்பில் நீங்கள் உணர்கிறீர்கள் நான் போதுமான பாதுகாப்பாக உணர்கிறேன் என் வீடு நன்றாக இருக்கிறது மின்னல் அதை பாதிக்காது மழை நான் பாதுகாக்கப்பட்டுள்ளேன் எனவே அதன்பிறகு உணர்ச்சிகரமான தேவையில் நான் ஒரு குழுவின் ஒரு பகுதியாக இருக்கிறேன் அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டனர் நான் அவர்களைச் சேர்ந்தவன் என்ற உணர்வை நீங்கள் பெறுகிறீர்கள் மரியாதைக்குரிய தேவைகளில் நீங்கள் அங்கீகாரத்தைப் பெறுகிறீர்கள் நீங்கள் சொல்கிறீர்கள் நான் அறியப்பட்டவன் மக்கள் என்னை அறிவார்கள் எனவே நான் அங்கீகரிக்கப்படுகிறேன் நான் நன்கு அறியப்பட்டவன் எனவே என்னை விரும்புகிறார்கள் நான் மதிக்கப்படுகிறேன் எல்லோருக்கும் தெரியும் பின்னர் அவர்கள் நிறைய அன்பையும் மரியாதையையும் கொடுக்கிறார்கள் இப்போது இறுதி கட்டத்தில் நீங்கள் கேள்வியைக் கேட்கத் தொடங்குகிறீர்கள் நான் இவை அனைத்தையும் செய்துள்ளேன் ஆனால் நான் யார் என்று எனக்குத் தெரியவில்லை பின்னர் நீங்கள் அடையாளம் காண்கிறீர்கள் நான் நானே அது நானே என்னால் இதைச் செய்ய முடிகிறது இப்போது சுய உணர்தல் பற்றி மேலும் மாஸ்லோவைப் பொறுத்தவரை இது தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் சுய பூர்த்திக்கான மிக உயர்ந்த மட்டமாகும் ஒருவரின் திறமைகள் மற்றும் திறன்களை உணர்ந்து நிறைவேற்றுவதே சுய உணர்தல் என்று நாம் அழைக்கிறோம் மற்றொரு வழியில் நீங்கள் சொல்லலாம் திறனின் அடிப்படையில் ஒருவர் யார் என்பதை யதார்த்தப்படுத்தவும் அதை அங்கீகரிக்கவும் தான் ஒருவரின் படைப்பாற்றல் யதார்த்தத்தைப் பற்றிய திறமையான உணர்வுகளின் வெளிப்பாடு அதாவது அவர்கள் யதார்த்தத்தின் சிதைவைக் கொண்டிருக்கவில்லை அவர்களால் உண்மையானதை பார்க்க முடிகிறது மேலும் எந்தவிதமான மாயைகளாலும் அவர்கள் மூ டப்படுவதில்லை அவர்கள் தங்களையும் மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்வதில் வசதியாக உள்ளனர் அவர்கள் தன்னம்பிக்கை கொண்ட மற்றும் சுயாதீனமான மக்கள் சுயமாக உணர்ந்தவர்கள் மற்றவர்களை நம்ப வேண்டியதில்லை பின்னர் அவர்கள் தங்களை நம்புகிறார்கள் அவர்கள் மிகவும் சுதந்திரமானவர்கள் அவர்கள் தங்கள் சொந்த அனுபவங்களை மதிப்பீட்டுக்கு பயன்படுத்த முடியும் அவர்கள் தொடர்ந்து ஒருவரின் கருத்தை கேட்க வேண்டியதில்லை எனவே அவர்கள் தங்கள் சொந்த அனுபவங்களில் இருந்து இருந்து எவ்வாறு தீர்ப்பை உருவாக்க முடியும் என்பது அவர்களுக்குத் தெரியும் அவர்கள் மிகவும் இயல்பானவர்கள் மற்றும் தனிச்சையானவர்கள் அவர்களிடம் எந்த செயற்கை தன்மையும் இல்லை அவர்கள் பாசாங்குத்தனமானவர்கள் அல்ல அவர்கள் மிகவும் பணிவானவர்கள் அவர்கள் பாசாங்கு செய்யவில்லை பின்னர் அவர்கள் மிகவும் இயல்பானவர்கள் பின்னர் அவர்கள் பாராட்டுதலின் இந்த தொடர்ச்சியான புத்துணர்ச்சியைக் கொண்டுள்ளனர் அவர்கள் முதல் முறையாக சூரிய ஒளியைப் பார்ப்பது போல அவர்கள் முதல் முறையாக ரோஜாவை வாசனை செய்வது போல எனவே ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாள் ஒவ்வொரு நாளும் புதிதாக வாழப்படுகிறது புதிதாக அனுபவிக்கப்படுகிறது எனவே அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் புதிதாக வாழ்கிறார்கள் பின்னர் அவர்கள் பராமரிக்கும் பிணைப்புகள் சில நேரங்களில் அவர்கள் மிகக் குறைவான நபர்களுடன் இருப்பார்கள் ஆனால் அது அவர்கள் பராமரிக்க முயற்சிக்கும் மிகவும் ஆழமான அன்பான பிரியமான பிணைப்பாகும் சுவாரஸ்யமாக அவர்கள் கூட்டமாக இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் தனிமையில் மிகவும் வசதியாக உள்ளனர் எனவே அவர்கள் சுயமாக யதார்த்தமாக இருக்கும்போது பிரபஞ்சத்துடன் இணைக்க முடியும் இந்த சுய உணர்வுள்ள நபர்களைப் பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான காரணி என்னவென்றால் அவர்களால் தங்களைப் பார்த்து சிரிக்க முடியும் மேலும் அவர்களின் பணிவுத்தன்மையை தவிர அவர்கள் உச்சநிலை அனுபவங்கள் எனும் ஒன்றை பெற்றிருக்கிறார்கள் உச்ச அனுபவங்களைப் பற்றி பேசுவதற்கு மட்டுமே மாஸ்லோ தேரி ஆஃப் மோட்டிவேஷன் என்ற புத்தகத்தில் சுமார் 50 பக்கங்களை செலவிடுகிறார் ஆனால் இப்போது இதை அறிந்துகொள்வது போதுமானது அதாவது உங்கள் தன்னிலை நிறைவேற்றத்தின் மிக உயர்ந்த வடிவத்தில் இருப்பதாக நீங்கள் உணரும் உற்சாகமான தருணம் நீங்கள் உங்களால் முடிந்ததை செய்தீர்கள் அது சிறப்பை விட அதிகம் அது சிறப்புக்கு மேலானது பின்னர் நீங்கள் அந்த தருணத்தை அடைகிறீர்கள் பின்னர் நீங்கள் அதை நினைத்துக்கொள்கிறீர்கள் பின்னர் இறுதியில் அவர்கள் ஆன்மீக ரீதியாக அறிவொளி பெற்ற மக்களும் உள்ளனர் மீண்டும் இதைப் பற்றி வரவிருக்கும் விரிவுரையில் நான் அதிகம் கூறுவேன் நான் முடிப்பதற்கு முன் மாஸ்லோ இந்த சுய உணர்வை அறிமுகப்படுத்தும்போது சிந்திக்க விரும்பிய ஒன்று அல்லது இரண்டு எண்ணங்கள் பற்றி பார்ப்போம் இந்த வழியில் அவர் சுய உணர்வை வரையறுக்கிறார் அவர் கூறுகிறார் ஒரு இசைக்கலைஞர் இசையை உருவாக்க வேண்டும் ஒரு கலைஞர் ஓவியம் வரைய வேண்டும் ஒரு கவிஞர்எழுத வேண்டும் அவர் இறுதியில் தன்னிலையில் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதன் என்னவாக இருக்க முடியும் இருக்க வேண்டும் ஒரு மனிதர் எப்படி இருக்க முடியுமோ அவர் அப்படித்தான் இருக்க வேண்டும் இதைத்தான் அவர் சுய உணர்தல் என்று அழைக்கிறார் ஆனால் அவர் பின்னர் நமக்குச் சொல்லும் சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் பெரியவர்களில் 1 சதவீதத்திற்கும் குறைவானவர்களே மொத்த சுய உணர்வை அடைகிறார்கள் என்று அவர் கூறுகிறார் இதன் பொருள் பலர் முயற்சி செய்கிறார்கள் பலர் அந்த நிலையை அடைய விரும்புகிறார்கள் ஆனால் பெரியவர்களில் 1 சதவீதத்திற்கும் குறைவானவர்களே உண்மையில் இதை அடைகிறார்கள் எனவே சுய உணர்தல் வயது வந்தோரில் ஒரு சதவீதத்திற்கும் குறைவானவர்களில் அரிதாகவே நிகழ்கிறது என்று அவர் கூறுகிறார் இதைச் சொன்ன பிறகு நீங்கள் இப்போது கேட்கலாம் எனவே நான் சுய உணர்தலுக்கு முயற்சிக்க வேண்டுமா நிச்சயமாக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் குறிக்கிறேன் அதை முழுமையாக மெய்யாக்கும் அதை முழுமையாக உணரும் பெரியவர்களில் ஒரு சதவீதத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் வெறும் 1 சதவீதமாக இருந்தாலும் அந்த நிலையை அடையுங்கள் பின்னர் நம்மில் பெரும்பாலோர் பெரும்பாலான நேரங்களில் சுய உணர்வை விட குறைவான மட்டத்தில் செயல்படுகிறோம் என்ற உண்மையையும் அவர் கூறுகிறார் அந்த நிலையை நாம் எட்டவில்லை நம்மில் பெரும்பாலோர் உடலியல் தேவைகளில் சிக்கி உள்ளோம் அவர்களில் சிலர் உணர்ச்சி தேவைகளில் அவர்களில் சிலர் அவர்களில் சிலர் மரியாதை தேவைகளில் சிக்கியுள்ளார்கள் அங்கு அவர்கள் அதிகாரத்தையும் இணைக்கிறார்கள் ஆனால் பலர் அந்த சுய உணர்தல் தேவையை அடைய விரும்புவதில்லை இப்போது அது இயல்பான மனநோய் என்று அவர் கூறுகிறார் அது சாதாரணமாக இருப்பதன் நோய் அது ஒரு சாதாரண வாழ்க்கை வாழும் ஒரு சாதாரண மனிதனாக இருப்பதன் நோய் இப்போது அவர் ஏன் அதைச் சொல்கிறார் அது உங்களை மகிழ்ச்சியடையச் செய்யப் போவதில்லை ஏன் நான் முடிப்பதற்கு முன் இதைப் பற்றி சிந்தியுங்கள் அவர் கூறுகிறார் நீங்கள் இருக்கக்கூடிய திறனை விட குறைவாக இருக்க நீங்கள் திட்டமிட்டால் உங்கள் திறனை விட குறைவாக இருக்க நீங்கள் திட்டமிட்டால் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து நாட்களிலும் நீங்கள் மகிழ்ச்சியற்றவராக இருப்பீர்கள் எனவே ஆபத்து என்னவென்றால் உங்களில் சிலர் சுய யதார்த்தத்தைப் பற்றி சிந்திக்காமல் இருக்கலாம் அந்த நிலையை அடையாமல் போகலாம் சரி ஆனால் அந்த நிலைக்கு ஆசைப்படுவது கூட உண்மையில் உங்களை மகிழ்ச்சியடையச் செய்யும் மாறாக உங்களுக்கு அந்த திறன் இருப்பதாக நீங்கள் நினைத்தால் ஆனால் அந்த திறனை நீங்கள் உணர விரும்பவில்லை அந்த அளவிலான படைப்பாற்றல் மற்றும் தன்னிச்சையான தன்மையை அடைய உங்களை நீங்கள் உணர விரும்பவில்லை மேலும் உங்களை முழுமையான உண்மையான சுயமாக ஆக்குங்கள் நீங்கள் அதைச் செய்யாவிட்டால் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து நாட்களிலும் நீங்கள் மகிழ்ச்சியற்றவராக இருக்கப் போகிறீர்கள் என்று அவர் கூறுகிறார் இதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியற்றவராக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது நீங்கள் மகிழ்ச்சியான மற்றும் அமைதியான வாழ்க்கையை வாழ விரும்புகிறீர்களா இப்போது நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க விரும்புவது வேறு விஷயம் என்று சொல்லப் போகிறீர்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதைப் பற்றி சிந்தியுங்கள் அந்த அளவிலான சுய உணர்வை அடைய உங்கள் திறன்களை மறுபரிசீலனை செய்யுங்கள் அடுத்த சொற்பொழிவில் சுய உணர்தலின் மேலும் 2 அம்சங்களைப் பற்றி பேசுவேன் அவை தேவை சாதனை மற்றும் ஆன்மீக செல்வத்திற்கு நெருக்கமாக இருப்பனவாகும் விரிவுரையை மறுபரிசீலனை செய்யுங்கள் பின்னர் குறிப்பாக சுய உணர்தல் பற்றி சிந்தியுங்கள் குறிப்பாக இன்று நீங்கள் படுக்கைக்குச் செல்வதற்கு முன்பு சுய உணர்தல் பற்றி சிந்தியுங்கள் நீங்கள் எப்படி அந்த நிலையை அடைய முடியும் மீண்டும் ஒரு முறை நன்றி